அணி இயக்கவியல் பற்றிய சுருக்கமான அறிமுகம் மற்றும் அணி வடிவத்தில் குவாண்டம் நிபந்தனை எனவே முந்தைய 3 விரிவுரைகளில் நீங்கள் இதுவரை பார்த்தது குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஹெய்சன்பெர்க்கின் அணுகுமுறையை நாம் விவாதித்துள்ளோம் இருப்பினும் அதை செய்த நேரத்தில் இந்த அளவுகளை அவர் அணியின் அடிப்படையில் எழுதினார் என்று நாம் கூறி வருகிறோம் அவர் அணிகளை கையாள்கிறார் என்று அவருக்குத் தெரியாது உண்மையில் அவர் இயற்பியல் மூலம் ஆணையிடப்பட்ட ஒரு வழியில் அணியின் பெருக்கல் விதிகளை மீண்டும் கண்டுபிடித்தார் ஹெய்சன்பெர்க்கின் Heisenberg's ஆய்வுக்கட்டுரையை போர்ன் படித்தபோது ஹெய்சன்பெர்க் பேசும் அளவுகள் மற்றும் இயற்கணிதம் பற்றி அவர் உணர்ந்தார் அவர் உண்மையில் அணி இயற்கணிதத்தை பற்றி பேசினார் மொழி அணி இயற்கணிதம் என்று இருந்தது மற்றும் எல்லாம் அணியுடன் கையாளப்பட்டது எனவே அவர் உருவாக்க முயற்சிக்கிறார் உண்மையில் ஹெய்சன்பெர்க்கின் குவாண்டம் மெக்கானிக்ஸின் மேட்ரிக்ஸ் பதிப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றார் மேலும் முதல் ஆய்வுக் கட்டுரை ஜோர்டான் மற்றும் பார்ன் ஆகியோரால் எழுதப்பட்டது பின்னர் ஜோர்டான் பார்ன் மற்றும் ஹெய்சன்பெர்க் ஆகியோரால் முழுமையாக உருவாக்கப்பட்டது இந்த விரிவுரையில் நான் உங்களுக்கு க்வாண்டம் மெக்கானிக்சில் செய்யும் இந்த முறைக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை கொடுக்கப் போகிறேன் இது ஒரு சீரிசை அலையாக்கி போன்ற மிகவும் எளிய அமைப்பைத் தவிர மற்ற அமைப்புகளுக்கு பயன்படுத்துவதில் மிகவும் சிக்கலானது எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் உண்மையில் Schrödinger மூலம் அலை இயந்திரவியலுக்குப் பிறகு ஒரு கணக்கீடு கருவியாக புகழ் பெற்றது இது அடுத்த வாரத்தில் உள்ளடங்கி வரும் ஆனால் உங்களுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வழங்குவது மற்றும் அலை இயக்கவியலில் பெறப்பட்ட உறவுகளுக்கான தொனியை எது அமைக்கிறது எனவே இதை செய்ய வேண்டியது அவசியம் எனவே போர்ன் மற்றும் ஹெய்சன்பெர்க் ஜோர்டான் என்ன கூறினார்கள் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து x t என்பது Cnn α மற்றும் nn α என்ற எண்களின் தொகுப்பால் வழங்கப்பட்டது மற்றும் அதன் நேர சார்பு குணகங்களின் நேர சார்பு ஆனது einn αt ஆல் வழங்கப்பட்டது எனவே தொடர்புடைய வேகம் ஆனது inn αCnn α einn αt ஆகும் எனவே வேகத்திற்கான குணகம் inn αCnn α மற்றும் nn α நிச்சயமாக ஒரு அமைப்பு மாற்ற அதிர்வெண்ணை போலவே இருக்க வேண்டும் இதைப் பயன்படுத்தி போர்ன் குவாண்டம் நிலையை மிகவும் நேர்த்தியான வழியில் எழுதினார் மற்றும் அதைத்தான் நாம் முதலில் செய்யப் போகிறோம் எனவே உண்மையில் அணிகளின் அடிப்படையில் குவாண்டம் நிபந்தனைகளுக்கான போர்னின் வெளிப்பாடு அவர் பெற்ற நிபந்தனை எனவே அடிப்படை அவரது கல்லறை மற்றும் மன்றத்தின் மீது பொறிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை நான் அந்த கல்லறையின் படத்தை உங்களுக்கு அனுப்புவேன் எனவே ஹெய்சன்பெர்க் எழுதிய நிபந்தனை 2 m nαn|nαn|2 nn α|Cnn α |2h ஆகும்

இதை சற்று மாற்றி எழுதுவோம் எனவே இது 2 m சமேசன் ஓவர் வாக மாறுகிறது நான் இதை p மற்றும் x அல்லது p மற்றும் q வின் அடிப்படையில் எழுத விரும்புகிறேன் அங்கு q என்பது பொதுமைப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு ஆகும் எனவே இது நான் இதை inαnCnαn உடன் பெருக்க மற்றும் மற்றொன்று சிக்கலான இணக்கமான இருக்க போகிறது எனவே காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் n பிளஸ் ஆல்ஃபா inn α Cnn α Cnn α ih ஆகியவற்றின் அடிப்படையில் முதலில் எந்த வழியிலும் செல்லலாம் நான் 2 ஐ மற்ற பக்கத்தில் எடுத்து m தொகுப்பு ஓவர் என எழுதுகிறேன் inαnCnαn என்பது vnαn ஐ தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நினைவு கூறுங்கள் மற்றும் மற்றொன்று Cnα n ஆகும் எனவே நான் Cnαn மைனஸ் ஐ எழுத போகிறேன் im ஆனது திசை வேகத்தால் பெருக்கப்பட்டு அதே விஷயத்தை vnn Cnn α இக்கு சமமாக தருகிறது அது உந்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை எனவே நான் இதை pnαn xnnα ppnn α xn αniℏ என எழுத முடியும் நான் எண்களை மாற்றியமைத்து இதை xnnαpnαn மைனஸ் v n p என எழுதுகிறேன் இது v p மேலே கூட இது pnn xn αn உள்ளது இது i க்கு சமமாக இருக்க வேண்டும் நான் வை சுருக்கமாக சொல்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இந்த முழு அளவு அணி பெருக்கல் மூலம் nn ஐ தவிர வேறு எதையும் குறிக்கவில்லை இதேபோல் மற்ற அளவு nn ஐக் குறிக்கிறது எனவே நான் அணிகள் அடிப்படையில் இதை எழுதும் போது எனக்கு nn என்பது i க்கு சமமாக கிடைக்கும் அல்லது போர் அதை திரும்ப எழுதிய வழி nn என்பது i அல்லது h2πi க்கு சமம் இதை பொதுமைப்படுத்தினால் நான் x ஐ ஆய அச்சு q மற்றும் தொடர்பு பொது உந்தம் p என்பதை முந்தைய விரிவுரைகளிலிருந்து நினைவு கூர்க நான் p என்பது d Ed q நாம் நிபந்தனை ஆனது n n என்பது i க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் எனவே p q q p இன் மூலைவிட்ட உறுப்பு ஒரு மாறிலி மூலை விட்டதில் அமையாத உறுப்புகள் பற்றி என்ன மூலை விட்டதில் அமையாத உறுப்புகளுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் பின்னர் நாம் அதை நியாயப்படுத்த வேண்டும் r என்பது 0 சமம் அதாவது மூலை விட்டதில் அமையாத கூறுகள் 0 என்றால் அதாவது இந்த அணி ஒரு நிலையானது மற்றும் என்ன அதாவது நான் குவாண்டம் நிபந்தனையை p q q p என எழுத முடியும் இது h2πiI க்கு சமம் ஏனெனில் முற்றொருமை அணியின் அனைத்து மூலை விட்டத்தில் அமையாத வரம்புகளும் 0 ஆகும் நான் இதை ஒரு அனுமானமாக நினைக்கலாம் அல்லது நான் p x x p ஐ பார்த்து அதன் d d t ஐ எடுத்தால் அது ddt க்கு சமமான mxxmx2 mx2 mxx ஆக இருக்கும் இந்த 2 சொற்களும் ரத்து செய்கின்றன மற்றும் எனக்கு இது mxx mxx க்கு சமமாக கிடைக்கும் இடது பக்கத்தில் நான் வரிசையில் எழுதுவதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன் என்பதை கவனியுங்கள் மற்றும் இது fx xf ஐ தவிர வேறில்லை விசை x ஐ மட்டுமே சார்ந்துள்ளது என்றால் x டைம் x அதே x டைம்ஸ் x ஆகிறது எனவே இது 0 ஆக இருக்க வேண்டும் இது p x x p அணி ஒரு நிலையான அணியாகும் அது உடனடியாக எனக்கு p q q p இன் மூலை விட்டத்தில் அமையாத கூறுகளை வழங்குகிறது நான் இந்த q மற்றும் 0 ஐ எழுதும் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன் இது இந்த நிபந்தனைக்கு வழிவகுக்கிறது இந்த சமன்பாடு தான் மேக்ஸ் போர்னின் கல்லறையில் Max Born's tombstone எழுதப்பட்ட சமன்பாடு ஆகும் எனவே அது முதல் சமன்பாடாக இருந்தது இது போன்ற அணிகளின் அடிப்படையில் குவாண்டம் நிபந்தனை வெளிப்படுத்தப்படும் p q q p என்பது iI க்கு சமமாக இருக்கும் க்வாண்டம் நிபந்தனையின் ஒரு விளைவு என்னவென்றால் p அல்லது q அல்லது வேறு எந்த மாறியையும் குறிக்கும் அனைத்து அணிகளும் எல்லையற்ற பரிமாண அணியாகும் மேலும் குவாண்டம் நிபந்தனையின் 2 பக்கங்களின் தடயத்தை நான் எடுத்தால் அதாவது அனைத்து மூலைவிட்ட உறுப்புகளின் மீது நான் தொகுக்கப்பெறுகிறேன் என்பதை உணர்ந்து இது காணப்படுகிறது இந்தவகையான பெருக்கல் பலன் 0 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் தடயம் அணிகளின் பெருக்கல் வரிசையைப் பொறுத்தது அல்ல மறுபுறம் நான் வலது பக்கத்தில் h கிராஸ் ஓவர் i ஐ பார்த்து அதன் தடயத்தை எடுத்தேன் என்றால் இது in1 ஆக இருக்கும் இது முடிவிலியாக வெளியே வரும் எனவே இடது கை பக்கம் 0 வலது பக்கம் முடிவிலி மற்றும் எந்த வரையறுக்கப்பட்ட அணிக்கும் இது உண்மை எனவே இடது கை பக்கம் 0 மற்றும் வலது கை பக்கம் முடிவிலி மற்றும் p மற்றும் q எல்லையற்ற பரிமாணமாக இல்லாவிட்டால் அது உண்மையாக இருக்க முடியாது ஏனென்றால் தடயம் வரிசையைப் பொறுத்தது அல்ல இது வரையறுக்கப்பட்ட அணிகளுக்கு உண்மை மற்றும் எல்லையற்ற அணிகளுக்கு அல்ல எனவே குவாண்டம் இயக்கவியலில் அணியால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அனைத்து அளவுகளும் ஒரு எல்லையற்ற பரிமாண அணியால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன எண் 2 இயக்கச் சமன்பாடும் மற்றும் இயக்கச் செவ்வியல் சமன்பாட்டைப் போலவே அணிகளின் அடிப்படையில் எழுதப்படுகிறது உண்மையில் கிளாசிக்கல் சமன்பாடுகள் ஹாமில்டோனியன் இயக்கவியல் என்று அழைக்கப்படும் வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளன அவற்றை நான் எழுதினால் அது என்னை பாடத்திட்டத்தின் களத்திலிருந்து வெளியே எடுக்கும் எனவே இனிமேல் நான் அதைப் பற்றி பேசப்போவதில்லை மற்றும் மூன்றாவதாக நீங்கள் இயக்கத்தின் சமன்பாட்டை எழுதும்போது அதன் மூலம் உங்கள் சமன்பாடுகளை முன்பு செய்ததைப் போல செய்யத் தொடங்குகிறீர்கள் ஆனால் அணி கூறுகளுக்கான தீர்வு மற்றும் இப்போது நாம் அந்த மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஐ என்னவென்று அழைக்கிறோம் என்பது மிகவும் கடினமான வேலை என்று நான் சுட்டிக்காட்ட வேண்டும் உண்மையில் ஹைட்ரஜன் அணு பிரச்சனை அநேகமாக சில பாதுகாப்பு கொள்கைகளைப் பயன்படுத்தி தீர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது வெகு தொலைவிற்கு செல்லாது அது மிகவும் சிக்கலானது எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸின் எளிதான பயன்பாடு அடுத்த விரிவுரையிலிருந்து உள்ளடக்கப்படும் அலை இயந்திரவியலின் வளர்ச்சி வரை காத்திருக்க வேண்டியிருந்தது எனவே இது மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸுக்கான ஒரு சுருக்கமான அறிமுகம் இந்த வாரம் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் அடிப்படையில் குவாண்டம் மெக்கானிக்ஸின் முறையான வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நாம் இதை இங்கே நிறுத்துவோம் மற்றும் அடுத்த வாரம் முதல் நாம் வேவ் மெக்கானிக்ஸ் ஐ தொடங்குவோம்